இப்போது ஸ்டெப்ஸ் ஒவ்வொன்றாக விளக்குவேன் இது ஹோமோலஜி மாடலிங் நுட்பத்தின் ஒட்டுமொத்த சுருக்கம் முதலாவதாக இது நமக்குத் தேவையான கட்டமைப்புஅல்லது ஸ்டர்க்ச்சர் ஆகும் எங்களிடம் 2 ஸீக்வன்ஸ் உள்ளன எனவே நீங்கள் அலைமென்ட் சரிபார்த்து டெம்ப்ளட் பெறுங்கள் பின்பு அலைன்மெண்ட் செய்யுங்கள் அலைன்மெண்ட் செய்யும் பொழுதுகுறைவான இடைவெளிகள் இருக்குமாறு சரி பார்த்துக்கொள்ளுங்கள் இதன் மூலம் சரியான பேக் போனை உருவாக்க முடியும் அந்தத் பேக் போனை சரியாக செட் செய்யவும் பின்பு அதனோடு லூப்க்களை தேடவும் லூப்க்களை சரியாக மாடல் செய்யவும் அது முடிந்தம உடன் சைடு செயின்களை செய்யுங்கள் அதற்கு நிறைய லைப்ரரிகள் உள்ளன அதை பயன்படுத்தி சைடு செயின்களை மாடல் செய்யவும் பின்பு இறுதியாக நல்ல மேம்படுத்திய மாடலை உருவாக்கலாம் இதற்கு மாலிக்யூலர் டைனமிக் சிமுலேஷன்ஐ பயன்படுத்தலாம் அதில் அமினோ அமில ரெசிடியோக்களில் எவ்வித மாற்றங்களும் இல்லை எனில் அதை நாம் வேலிடேட் செய்யலாம் இந்த மாடல் எல்லாவித தேவைகளையும் திருப்தி படுத்துவதாக இருந்தால் இதை நாம் இறுதி செய்யலாம் இல்லையெனில் இதை நாம் மீண்டும் மீண்டும் வெவ்வேறு வழிமுறைகளை பயன் படுத்தி அதாவது லூப்பை அல்லது டெம்ப்ளேட்டை மாற்றலாம் இல்லையெனில் சைடு சைன்களையும் அந்த வேலிட்ஆக மாறும்வரை நாம் முயற்சிக்க லாம் முதலில் நாம் டெம்பிளேட்ஐ எடுக்க வேண்டும் டெம்பிளேட்க்களை எவ்வாறு பெறுவது உங்கள் சீக்குவன்ஸ் ப்ளாஸ்ட் செய்யவும் ப்ளாஸ்ட் செய்யும்போது அது உங்களுக்கு நிறைய சிமிலர் ஐடென்டிட்டியோடு ஹிட்ஸ் ஐ கொடுக்கும் உங்கள் மாடலின் அக்குரசி உங்கள் டெம்ப்ளட் தேர்வில் தான் உள்ளது அதனால் சிறந்த டெம்ப்ளட் ஐ தெரிவு செய்ய வேண்டும் அதற்கு நிறைய க்ரிடேரியா நாம் பயன்படுத்தலாம் அதிகமான சீக்வென்ஸ்கள் ஐடென்டிட்டி யோடு அதிகமான ஹிட்ஸ் சீக்குவன்ஸ் காவேரேஜ் குறைந்த இடைவெளி ஒரே ப்ரோடீன் பாமிலியா மற்றும் பல விஷயங்களை நாம் கவனத்தில் எடுத்து கொள்ள வேண்டும் அதன் பின்பு அந்த புரோடீன்கள் ஒரே மாதிரியான போல்ட்ஐ பகிர்ந்து கொள்ளுகிறதா என்பதையும் நாம் பார்க்க வேண்டும் அவை சரியாக அலைன்மென்ட் ஆகியுள்ளதா என்பதையும் பார்க்க வேண்டும் ஆக இவை அனைத்தையும் நாம் டெம்ப்ளேட்டை தெரிவு செய்யும் முன் கருத்தில் கொள்ள வேண்டும் அடுத்ததாக வெவ்வேறு புரோட்டின்களை நம் கவனமாக பார்க்கவேண்டும் அதில் மிக முக்கியமான ரெசிடியூ அது இரு வெவ்வேறு புரோட்டின்களிலும் ஒரே மாதிரி உள்ளதா என நாம் மிக கவனமாக பார்க்க வேண்டும் இவை அனைத்தையும் நாம் பரிசீலித்து டெம்ப்ளேட்ஐ தெரிவு செய்ய வேண்டும் இல்லையெனில் அது தவறான ஒரு ஸ்ட்ரக்ச்சர்ஐ கொடுக்கும் இப்பொழுது நாம் அறிந்த ஸ்ட்ரக்ச்சர்ஐ வைத்து குவேரி செய்ததால் நமக்கு தெரிந்த ஸ்ட்ரக்ச்சர்ஐ வந்துள்ளது ஆகவே நாம் ஒரு ஸ்ட்ரக்ச்சர் கைடுலைன்சை டெம்ப்ளேட்டை தெரிவு செய்வதில் பெறலாம் இது ஏற்கனவே பிடிபி உள்ள ஸ்ட்ரக்ச்சர் என்பதால் நமக்கு அந்த புரோட்டின் ஃபேமிலி மற்றும் பல தகவல்கள் கிடைக்கும் நமக்கு ஸ்ட்ரக்சர் கன்செர்வேட் ரெஜின் டெம்ப்ளேட் தெரிவு செய்ய உதவுகின்றன கன்செர்வேட் ரெஜின் என்றால் என்ன புரோட்டின்இல் ஒரே மாதிரியான ஐடெண்டிகல் ஸ்ட்ரக்சர் இருந்தால் அதை கன்செர்வேட் ரிஜிஎன் என்கிறோம் அவை இன்டெரியர் கோரில் உள்ளது இவை அல்ஃபா ஹெளிக்ஸ் மற்றும் பீட்டா ஸ்ட்ராண்ட்ஸ்ஆல் ஆனது இத்துடன் ஒவ்வொரு ரெசிடியூவின் லோகேஷனையும் தெரிந்து கொள்ள வேண்டும் கன்செர்வேட் ரிஜிஎன்இல் அனைத்தும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் இத்துடன் அனைத்து உயிரியல் தகவல்கலையும் மற்றும் இது தொடர்பான தெரிந்த பங்ஷனில் அன்னோடேஷனகளையும் பிற டேட்டாபேஸ் இடங்களிலிருந்து இணைத்துக்கொள்ள வேண்டும் இவை ரெசிடியூசின் மற்ற பங்க்ஷன் ஆக்டிவ் சைட் மற்றும் மோடிஃப் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளலாம் இறுதியாக நாம் டெம்ப்ளேட்டை தெரிவு செய்து கொள்ளலாம் நாம் ஒன்றை தெரிவு செய்து அதை சுவிஸ் மாடல் அல்லது வேறு மென்பொருளில் பேஸ்ட் செய்து கொள்ளலாம் இதில் நாம் தெரிந்துகொள்ள வேண்டியது இதில் கிடைக்கும் ஸ்ட்ரக்சர் நம்பகமாக இருக்குமா இல்லையா என்பதாகும் இதற்காக ஒவ்வொரு ஸ்டெபின் முடிவிலும் சிறிது நேரம் செலவழித்து கவனம் செலுத்தினால் சரியான டெம்ப்ளேட்டை மாடல்களாக தெரிவு செய்யலாம் இங்கு குறைந்தது 60 சதவீதத்திற்கு மேல் நம்பிக்கையோடு இருந்தால் நமக்கு நம்பகமான ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் இவ்வாறு நாம் மேற்கூறிய வழிமுறைகளை பயன்படுத்தி பிளாஸ்ட் மற்றும் க்னோன் ஸ்ட்ரக்சர் டேட்டா பேசை பயன்படுத்தி டெம்ப்ளேட்டை தெரிவு செய்துள்ளோம் பின்பு தெரிவு செய்த டெம்ப்ளேட்டை பற்றிய ஆராய்ச்சிக் கட்டுரைகளையும் மற்ற தகவல்களையும் சரிபார்த்துக் அதன் பின்பு அதன் அலைன்மென்ட் சரியாக உள்ளதா என தீர்மானித்து நாம் இறுதி செய்து கொள்ளலாம் உதாரணமாக இப்போது ஒரு அலனைன் மற்றும் குலுட்டாமிக்ஆசிட் இடையே அலைன்மெண்ட் இருந்தால் அது நம்பகமானதா என்பதை சரி பார்க்க வேண்டும் அலனைன் என்பது ஒரு மாற்றியமைக்கப்பட்ட குலுட்டாமிக் ஆசிட் ஆகும் இதில் அலனைன் ஒரு பரீட் ரெஜின்னில் இருந்தால் அதை குலுட்டாமிக்ஆசிட் வைத்து நம்மால் அலைன் பண்ண முடியாது ஏனெனில் இது புரோட்டீனை டிஸ்டெபிலைஸ் செய்துவிடும் ஏனெனில் அலனைன் ஒரு ஹைட்ரோபோபிக் ரெசிடியோ அது ஹைட்ரோபோபிக் கோரில் இருக்கும் இதை நாம் மாற்ற நினைத்தால் என்ன நடக்கும் மாணவர் டிஸ்டெபிலைச சரியான விடை ஏனெனில் ஒரு சார்ஜ் உள்ளரெசிடியோ கண்டிப்பாக புரோட்டீனை நிலை குறைய வைத்துவிடும் எனவே இந்த இரு அமினோ அமிலங்களும் இடையே அலைன்மெண்ட் அமைவது சாத்தியமற்றது அதனால் இதை மாற்றவேண்டும் அதற்காக ஒரு கேப் உருவாக்கலாம் இல்லையெனில் மல்டிபிள் சீக்குவன்ஸ் அலைன்மெண்ட் வைத்து அந்த இடத்தில் கன்செர்வேட் ரெசிடியோ எது என்பதை சரியான முறையில் தவறுகளை திருத்திக் கொள்ளலாம் டெம்ப்ளேட்டை சரியான முறையில் கவனத்துடன் பார்க்க வேண்டும் அதில் கோர் ரெசிடியோ எதையும் மாற்றுவது எளிதல்ல ஏனெனில் அவை ஸ்ட்ரக்சர்ருக்கு மிகவும் முக்கியமானவை வெளிப்புறமாக அமைந்துள்ள புரோட்டீனை விட கோர் ரெசிடியோ முக்கியமான ஒன்றாகும் அதோடு அடுத்ததாக நாம் கவனிக்க வேண்டியது மல்டிபிள் அலைன்மெண்ட் நாம் முடிந்த அளவு மிகக்குறைவான கேப் இருக்குமாறு பார்த்துக்கொள்ள வேண்டும் எடுத்துக்காட்டாக இங்கே ஒரு டெம்ப்ளேட்டை பார்க்கலாம் அது பச்சை நிறத்தில் குறிக்கப்பட்டுள்ளது அதை இரண்டு வகையான ஸ்ட்ரக்சர் உடன் அலைன்மெண்ட் செய்யலாம் ஒன்று சிவப்பு நிறத்திலும் மற்றொன்று ஊதா நிறத்திலும் குறிக்கப்பட்டுள்ளது இந்த படத்தில் அந்த அலைன்மெண்ட் இந்த புள்ளியில் தொடங்கி இந்தப் பள்ளிக்கு சென்று இந்த இடத்தில் அதிகமான கேப் பெற்றுள்ளது ஊதா நிறம் இந்த புள்ளியில் தொடங்கி இங்கு வரை வந்து மீண்டும் இங்கிருந்து இங்கு வரை செல்கிறது இதுவே இரண்டாவது அலைன்மெண்ட் உள்ள கேப் ஆகும் இதில் நாம் இரண்டாவது உள்ளதையே தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் ஏனெனில் அது மிகக் குறைந்த அளவிலேயே கேப் உள்ளது இப்போது நாம் டெம்ப்ளேட் அலைன்மெண்ட் கரக்ஷன் முடிந்து தயார் இதன் அடுத்த ஸ்டெப் என்ன மாணவர் பேக் போன் ஜெனரேஷன் மிகச் சரி இப்பொழுது நம்மிடம் சீக்குவன்ஸ் உள்ளது அதனுடைய க்வெரி சீக்குவன்ஸ் உள்ளது இப்போது உங்களிடம் ஒரு டெம்ப்ளேட் உள்ளது இதில் இருந்து பார்க்கும் போது உங்களால் ஒரு பேக் போனை பார்க்க முடிகிறது அதில் டெம்ப்ளேட்டும் பேக் போன் ஒரே மாதிரியாக உள்ளது எடுத்துக்காட்டாக நீங்கள் இரண்டையும் வரைந்தால் அது N C alpha C N C alpha C N என பொதுவான சீக்குவன்ஸ் உள்ளது இரண்டிலும் பொதுவான விஷயங்கள் எடுத்துக்காட்டாக ஹைட்ரஜன் மற்றும் ஆர் குரூப் உள்ளது க்வெரி சீக்குவன்ஸ் அல்லது டெம்ப்ளேட் மற்றும் பேக் போன் 2 ம் ஒரே மாதிரியாக உள்ளது இரண்டுக்கும் இடையில் என்ன வித்தியாசங்கள் உள்ளன வித்தியாசம் மற்றும் மட்டும் தான் இதில் முதலில் இருப்பது AI இரண்டாவதில் இருப்பது AIR இவ்வாறு பேக் போன் ஒரே மாதிரியாக உள்ளது அதனால் அதை நாம் காப்பி செய்து கொள்ளலாம் சில இடங்களில்சைடு செயின் ஒரே மாதிரியாக இருந்தால் அதையும் நாம் காப்பி செய்து கொள்ளலாம் இவ்வாறு பேக் போனை நாம் உருவாக்கலாம் இந்த படத்தில் பார்த்தீர்களானால் இது டெம்பிளேட் பேக் போன் இது டார்கெட் வேண்டுமானால் இதை நாம் டெம்ப்ளேட்டில் இருந்து காப்பி செய்து கொள்ளலாம் அடுத்து என்ன செய்வது அதில் சிலசைடு செயின் ஒரே மாதிரியாகஉள்ளது சைடு செயின் டெம்ப்ளேட்டிற்கும் டார்கெட்டிற்கும் ஒரே மாதிரி உள்ளது அதாவது ஒரே அமினோ அமிலங்கள் எடுத்துக்காட்டாக இங்கு உள்ளது அங்கே A and I உள்ளது இரண்டும் ஒன்றுதான் எனவே இதில் சைடு செயினை காப்பி செய்து கொள்ளலாம் இதற்கு அடுத்தபடியாகநாம் செய்ய இருப்பது லூப் மாடலிங் இது மிக முக்கியமான பகுதி ஏனெனில் லூப்கலின் அடிப்படை ஸ்டெரிக் ஓவர்லாப்ஸ் சில இடங்களில் நம்மிடம் சிறிய அளவிலான சிறிய லூப் உள்ளன சில நேரம் பெரிய நீளமான லூப்ப்புகள் உள்ளன இதில் ஹெலிக்ஸ் ஸ்ட்ராண்ட் மற்றும் கான்போர்மஷன் ஆகியவற்றை குறிப்பிட்ட அளவில் வைத்து உள்ளோம் இதில் ராமச்சந்திரன் பிளாட்டின் ரேஞ்ச் என்ன ராமச்சந்திரா பிளாட்டின் ரேஞ்ச் 50 இலிருந்து 60 வரைக்கும் உள்ளன இதில் கன்பர்மேஷன் ரெஸ்ட்ரிக்ட்ஆக இருக்கும் ஸ்ட்ராண்ட்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் ஆக இருக்கும் ஆனால் லூப்ப்புகள் எப்படி வேண்டுமானாலும் கன்பர்மேஷன் கொடுக்கலாம் அவை மிகவும் பிளக்சிபில் ஆகவும் வெவ்வேறு கன்பர்மேஷன் ஆக இருக்கும் இந்த படத்தில் நாம் பார்க்கும் வெவ்வேறு லூப்ப்புகள் மத்தியில் ஒரு ஸ்பெசிபிக் டிகிரி ஓவர்லப் இருக்கிறது அப்போது நாம் லூப்ப்புகள் உள்ள அணுக்கள் அது எவ்வாறு புரோட்டின் பிட் ஆகிறது என பார்ப்போம் நான் ஒரு உதாரணத்தை காட்டுகிறேன் அதில் இதுதான் லூப் ஆகும் இதில் உள்ள இந்த இடத்தில் டெம்ப்ளேட் விட ஒரு பெரிய லூப் காணப்படுகிறது நாம் இதை மாடல் செய்ய வேண்டும் என நினைத்தால் அந்த லூப் உள்ள ரெசிடியூ நாம் மாற்ற வேண்டும் இதற்கு பல்வேறு சாத்தியக்கூறுகள் லூப் மாடலிங்கில் உள்ளன அதற்கு நாம் இது போல் ஒரே மாதிரி உள்ள ரெசிடியூ வெவ்வேறு புரோட்டின் ஸ்ட்ரக்ச்சர்ஹலோடு ஒப்பிட்டு அதை கரக்ஷன் செய்ய வேண்டும் பின்பு எனர்ஜி மினிமைஸ் செய்து சரியான கன்பர்மேஷன் மாற்றங்களை செய்ய வேண்டும் அதுபோல முக்கியமான மாடலிங்கில் நாம் Known டேட்டாக்களை பெற்று லூப் விஷயங்களை சரியான கன்பர்மேஷன்களை கொடுக்க வேண்டும் இதுவரை நாம் டெம்ப்ளேட் எடுத்து அதை அலைன்மெண்ட் கரக்ஷன் செய்து ஒரு பேக் போனை உருவாக்கி அதன் பின் சரியான லூப்களை செட் செய்தோம் ஆனால் லூப்கள் மிகவும் நிலையற்ற தன்மை கொண்டவை எனவே மீண்டும் சரி செய்து அதை செகண்டரி ஸ்ட்ரக்ச்சர்ருடன் இணைத்து உருவாக்கினோம் இப்போது சைடு செயின்களை மாற்றத்தை உருவாக்க வேண்டும் அது மிக அதிக அளவில் சீக்குவன்ஸ் ஐடென்டிட்டி வைத்திருந்தால் அதை செய்வது எளிது எடுத்துக்காட்டாக அது 90 சதவீத சீக்குவன்ஸ் ஐடென்டிட்டி இருந்தால் நாம் வெறும் 10 சத புரோட்டின் சரி செய்ய வேண்டி இருக்கும் ஆகவே எப்பொழுதும் மிக அதிக சீக்குவன்ஸ் ஐடென்டிட்டி இருப்பது நல்லது அது சரியான கன்பர்மேஷன் அமைய உதவும் இப்பொழுது மீதமுள்ள புரோட்டின்ல் வேறுபட்ட அமினோ அமிலம் களை வைத்து சைடு செயின்களை மாற்றி அமைக்க வேண்டும் நாம் மியூட்டேஷன் செய்து சைடு செயின்களை கன்பர்மேஷன் ஏதுவாக மாற்றி அமைக்க வேண்டும் எனவே சைடு செயின் மாடலிங்கிற்கு பாண்ட் லென்த் பாண்ட் அங்கிள் மற்றும் டோர்ஸ்ன் அங்கிள் பை Pi மற்றும் சை Si ஏனெனில் இது முக்கியமாக பிரதான சங்கிலி மற்றும் கைChi அங்கிள் இருந்து வருகிறது சைடு செயின கன்பர்மேஷன் அதை நன்றாக ஒவ்வொரு ரெசிடியூஆக சோதனை செய்து மாற்ற வேண்டும் எடுத்துக்காட்டாக அமினோ அமிலங்கள் அதிகமான டிகிரி ஆஃப் பிரீடம் உள்ளவை எடுத்து காட்டாக அலனைன்க்கு நிறைய ரொட்டேஷன்கள் இருக்கும் இது முக்கியமான செயினில் இருந்தால் CH2 குரூப் இருக்கும் அதே சிரைன் அல்லது திரியோனைன் இருந்தால் வெவ்வேறு ரொட்டேஷன்ங்கள் இருக்கும் அவை வெவ்வேறு வடிவங்கள் எடுக்க உதவும் இவ்விடத்தில் நாம் ஒரு புரோட்டின்இன் 22 ஆவது இடத்தில் உள்ள டைரோசின் வெவ்வேறு வடிவம் எடுக்கிறது நாம் அதன் அனைத்து வடிவங்களையும் லைப்ரரியில் தேடினால் நமக்கு ஒரு சரியான அமைப்பு கிடைக்கும் இவை எந்த மாதிரியான ரெசிடியூ எங்கு அமைந்துள்ளது அது ஒரு ஹெளிக்ஸ்சா இல்லை ஸ்ட்ராண்ட்ஸ் புதைந்து உள்ளதா இல்லை வெளியே தெரியுமாறு மேற்புறமாக உள்ளதா என்பதை வைத்து பல வேறுபட்ட வடிவங்களை நாம் கொடுக்கலாம் இதில் எந்த வடிவம் எந்த சைடு செயினுக்கு பொருந்தும் என்பதை மிக கவனமாக செய்ய வேண்டும் இப்போது நாம் பேக் போனையும் சைடு செயினையும் சரியாக எழுதியுள்ளோம் ஒருவேளை அது சரியான ரெசிடியூஆக அமையவில்லை என்றால் நாம் அதை மியூட்டேஷன் செய்து இந்த மாடலை உருவாக்கலாம் இதற்கான தேவைகளை ஏற்கனவே இருக்கும் லைப்ரரிகளிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம் ஆகவே நமக்கு அதிகமான சரியான லைப்ரரிகள் தேவைப்படுகின்றன ஏனெனில் ஒரு ரொட்டேஷன் செய்வதற்கு எத்தனை டிகிரி வரை நாம் சுற்றவேண்டும் ஒருவர் 300 லிருந்து 360 வரை சுற்றினால் பல்வேறு ஆங்கிளும் பல்வேறு ரொட்டேஷன்களும் கிடைக்கும் ஆனால் இவை மிகவும் செலவு பிடிக்கும் ஏனெனில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கன்பர்மேஷன் கிடைக்கும் எனவே நாம் ஏற்கனவே இருக்கும் ரோட்டமர் லைப்ரரி எடுத்து பயன்படுத்திக் கொள்ளலாம் லைப்ரரி எவ்வாறு உருவாக்கப்படுகிறது மாணவர் சோதனை மூலமே மிகச் சரி அதனுடைய தூரம் மற்றும் ஸ்ட்ரக்சர் ஆகியவைகளை கொண்டு லைப்ரரி உருவாக்கப்படுகிறது இங்கு அலனைன் அல்லது வேலின் இருந்தால் எவ்வாறு பல மாதிரியான வடிவங்களை இந்த அமினோ அமிலங்கள் பழக்கப்படுத்திக் கொள்ளும் அருகிலுள்ள அமினோ அமிலங்களாலும் அதை சுற்றியுள்ள 3 ரெசிடியூவாலும் பல்வேரு உருவங்களுக்கு பழகி உள்ளன வேறு ஏதாவது செகண்டரி ஸ்டர்க்ச்சர் பல்வேறு லொகேஷன் ல் உள்ள ரெசிடியூ உதவும் இவை அனைத்தும் ஒரு சரியான லைப்ரரிகளாக மாற காரணிகளாக உள்ளன எனவே அவற்றை ரோட்டமர் மூலம் எடுத்து நமது மாடல்களை கட்டலாம் இல்லையெனில் வழக்கமான முறையில் செய்வது கால நேரத்தை மட்டுமல்லாது பணத்தையும் விரயமாக்கும் இப்போது எந்த மாதிரியான வடிவமைப்பு இங்கு தேவைப்படுகிறது என்பதை காண்போம் ஏனெனில் ஒவ்வொரு சைடு செயினும் அதற்கு ஏற்றார்போல ஒரு சிறிய வடிவ மாற்றத்தை உண்டாக்கும் இதை சுற்றியுள்ள அனைத்து இடங்களிலும் இருந்து நீங்கள் இதை பின்பு பார்த்துக் கொள்ளலாம் இந்த டேட்டாவை நாம் கிடைக்கின்ற ஆராய்ச்சிக் குறிப்புகளில் உள்ள ஹோமோலோகாஸ் புரோடீன் அதன் ரோட்டா மெரிட் நிலையை தக்க வைத்து கொள்ளும் இதில் நாம் கை அளவை 80 சதவீதத்திற்கும் அதற்கு இணையான மற்ற மியூட்டேடெட் ரெசிடியூகளை 75 சதவீதத்திற்கும் பார்க்கலாம் இவை பெரிய அளவில் மாற்றத்தை கொடுக்காது நாம் தெரிவு செய்துள்ள ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர் டெம்ப்ளேட்டை மற்றும் அதன் டார்கெட் பெரிய அளவில் மாற்றத்தை கொடுக்காது 75 சதவீதத்திற்கும் அதிகமான ஐடென்டிட்டி உள்ள ரெசிடியூகளே வடிவமைப்பை கொடுக்கும் இப்போது நாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஸ்ட்ரக்ச்சர் தேர்ந்தெடுத்துள்ளோம் உங்களிடம் டெம்பிளேட் பேக் போன் சைடு செயின் மற்றும் லூப் இருந்தால் ஒரு ஒரு க்ருட் மாடலை நீங்கள் பார்க்கலாம் இதை அடையும்போது நிறைய அர்டிபாக்ட் புகுத்தப் படுகின்றன அல்லது நாம் பயன்படுத்துகிறோம் நாம் இப்பொழுது மிகப்பெரிய சைடு செயின்கள் உள்ள அமினோ அமிலங்களை சிறிய சைடுசெயின் உள்ள அமினோ அமிலங்களைக் கொண்டு மாற்றிக்கொள்ளலாம் எடுத்துக்காட்டாக அலனைன் - வேலின் இவை ஸ்டெயரிக்கல்லி ஒத்துக்கொள்ள படுகிறதா இல்லையா என்பதை சரி பார்ப்போம் இரண்டாவதாக நாம் வெவ்வேறு புரோட்டின் ஸ்ட்ரக்சர்களிலிருந்து பெப்டிட்களை லூப் மாடல் போல பயன்படுத்தலாம் அதேபோன்று வெவ்வேறு போல்டுகளை எடுத்தும் பயன்படுத்தலாம் இவை அனைத்தும் எப்படி வேண்டுமானாலும் வடிவமைப்புகளை கொடுக்கலாம் இவை அனைத்தும் தெரிந்த ஸ்ட்ரக்சர்களிலிருந்தும் எடுத்தாலும் நாம் இதில் வரக்கூடிய சிறிய பிரச்சனைகளை சரி செய்து அதை மேம்படுத்த வேண்டும் அதற்காக நாம் எனர்ஜி மினிமைசேஷசன் செய்ய வேண்டும் அப்படி செய்யும்போது அந்த புரோட்டின் அல்லது மாடல் ஒரு வேதிப் பொருளாகும் வடிவமைப்பிலும் சரியானதா இல்லையா என்பதை தீர்மானிக்க இயலும் இதற்காக பல வழிமுறைகள் உள்ளன அதில் ஒரு புரோட்டின் எனர்ஜி மினிமலிசம் சரியான முறையில் இருக்கிறதா எனர்ஜிக்கலி சாத்தியமாக உள்ளதா என்பதை சரிபார்க்க மாலிக்யூலர் டைனமிக்ஸ் சிமுலேஷன் பயன்படுத்தலாம் வெவ்வேறு காலகட்டங்களில் உங்கள் புரதம் சோதனை செய்ய படக்கூடிய சாத்தியமான உறுதிப்படுத்தல்கள் என்ன என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இது பெரிய பிழைகளை அகற்றவும் உதவும் மேலும் இது குறைந்த ஆற்றல் மாற்றத்தைக் கொண்டிருக்கலாம் இது பேக்போன் ஆகும் டைனமிக் ஸ்டடி பிறகு நமக்கு நிலையான 3 D ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் ஆகவே நீங்கள் ஒரு மாடலை உருவாக்கும் பொழுது அது க்ரூட் மாடல் என்று கொள்ளப்படும் அதை எனர்ஜி மினிமலிஸம் செய்யும்போது மட்டுமே அது குறைந்த ஆற்றல் மாற்றத்தை கொண்ட ஸ்ட்ரக்சர் ஆகவும் மாறும் இதற்காக எம்டி சிமுலேஷன் செய்யும்போது ஒவ்வொரு ரெசிடியூக்களும் எந்த மாதிரியான வடிவமைப்பை கொடுக்கும் என்பதும் மற்றும் அதன் சிறந்த கட்டமைப்பு குறைந்த ஆற்றல் ஆகியவை கண்டுபிடிக்க படும் இறுதியாக நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்ச்சர் மாடல் செய்வதோடு அதனை மேம்படுத்தவும் செய்தால் நீங்கள் செய்த ஸ்ட்ரெச்சர் ஒப்புக் கொள்ளப்படும் அடுத்த இந்த மாடல் நம்பகத்தன்மை உள்ளதா இல்லையா என்ற கேள்விக்கு நாம் அனைத்து சோதனைகளையும் அதாவது சரியான டெம்ப்ளேட் மற்றும் குறைந்த ஆற்றல் மாற்றம் ஆகியவற்றை செய்து முடித்தோம் இப்பொழுது அதனை வேலிடேட் செய்ய வேண்டும் அதனை எவ்வாறு செய்ய வேண்டும் முதலில் பாண்ட் லென்த் பாண்ட் அங்கிள் டோர்ஸ்ன் ஆங்கிள் மற்றும் ஸ்டீரியோ கெமிக்கல் பண்புகள் அனைத்தும் சரியாக உள்ளனவா என்று பார்க்க வேண்டும் இரண்டாவதாக ஒரு குறிப்பிட்ட ரெசிடியூ உதாரணமாக ஆக்டிவ் சைட் ரெசிடியூ அல்லது ஆன்ட்டி ஜெனிக் ரெசிடியூ ஆகியவை சரியான கன்பர்மேஷனல் உள்ளதா அவை சரியாக வடிவமைக்கப்பட்ட தான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் அவை பிற மூல கூறுகளோடு எளிதாக பரிமாற்றம் செய்துகொள்ளும் இந்த பண்புகள் எல்லாம் சரியாக உள்ளனவா என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அத்தோடு போல்ட்களையும் சரியான முறையில் மடிந்து உள்ளதா என்பதையும் பார்க்க வேண்டும் அதை அந்த சீக்வென்ஸ்கள் சரியான போல்ட் அசைன் பண்ண பட்டுள்ளதா என்பதையும் அதன் இறுதி வடிவம் சரியான முறையில் உள்ளதா என்பதையும் பார்க்க வேண்டும் இதைச் செய்வதற்கு பல்வேறு வழிமுறைகள் ஆராய்ச்சிக் கட்டுரைகள் உள்ளன இவை பெரும்பாலும் ஸ்ட்ரக்சர் அடிப்படையிலும் ஸ்டீரியோ கெமிக்கல் பண்புகளையும் ஆற்றல் மாற்றம் ஆகியவற்றையும் கொண்டு சரி பார்க்கப்படுகின்றன பரிசோதனை முறையிலும் இவற்றை சரி பார்க்க முடியும் இதில் ப்ரோ செக் ப்ரூவ் வாட் இஃப் போன்றவை ஸ்டீரியோ கெமிக்கல் பண்புகளை பாண்ட் லென்த் பாண்ட் ஆங்கிள் டோர்ஸ்ன் ஆங்கிள் மற்றும் ஆட்டம் காண்டாக்ட் அதாவது மற்ற அமினோ அமிலங்கள்ஓடு எவ்வாறு தொடர்பு கொள்கிறது ஆகியவற்றை சரிபார்க்க பயன்படுகிறது அடுத்ததாக ராமச்சந்திரன் பிளாட் இது மிக முக்கியமான ஒரு வழிமுறையாகும் இதில் ஸ்ட்ரக்சர் சோதனை செய்ய பயன்படுகிறது இதன் மூலம் மாடலின் பேக் போன் சரியானதுதானா என்பதையும் அனுமதிக்கப்பட்ட ரெஜியோனில் உள்ளதா என்பதையும் தெரிந்துகொள்ளலாம் ஏனெனில் ராமச்சந்திரன் பிளாட்டின் மூலமாக தீர்மானிக்கப்படும் மாடல்கள் மிகச் சரியாக இருக்கும் இது தவிர மேலும் பல சர்வர் கொண்டு நாம் மாடல்களை தயாரிக்கலாம் ஆனால் இவை அனைத்தும் கண்டிப்பாக வேலிடேட் செய்யப்படவேண்டும் இதுவரை நாம் ராமச்சந்திரன் பிளாட் அதன் அந்த டெம்ப்ளேட் மற்றும் மாடல்களை பார்த்தபோது அவை ஒத்து இருந்தன ஏன் மாணவர் ஏனெனில் பேக் போன் ஒத்து இருந்தது ஏனெனில் நாம் பேக் போனை டெம்ப்ளேட்டில் இருந்து அப்படியே காப்பி செய்து இருக்கிறோம் அதனால் அதனை ஒத்த ஸ்ட்ரெச்சர் நமக்கு கிடைத்துள்ளது ஆனால் ஆற்றல் குறைவு செய்யும்பொழுது அதனுடைய கன்பர்மேஷன் மாறும் அதன்பின்பு அதனை சரி பார்க்க வேண்டும் ஆகவே ஒரு டெம்பிளேட் மட்டுமே சரியான ஸ்ட்ரக்சர்ஐ கொடுக்க முடியும் பெரும்பாலான ரெசிடியூ ராமச்சந்திரன் பிளாட்டின் இடது புறமாக உள்ளது அவை ஆல்பாஹெளிக்ஸ் பீட்டா ஸ்ட்ராண்ட்ஸ் இப்போது குறிப்பிட்ட சில அமினோ அமிலங்களைக் கொண்டு இதைப் பார்ப்போம் கிளைசின் இது ராமச்சந்திரன் பிளாட்டில் வேறு மாதிரியான கன்பர்மேஷன் கொண்டுள்ளது ராமச்சந்திரன் பிளாட்டில் புரோலைன் இங்கே குறிக்கப்பட்டுள்ளது இங்கு இது ஒரு பொதுவான கேஸ் இந்த இடத்தில் ஆல்பா மற்றும் இங்கே பீட்டா ஸ்ட்ராண்ட்ஸ் குறிக்கப்பட்டுள்ளது இதில் கிளைசின் இங்கேயும் புரோலின் இதிலும் குறிக்கப்பட்டுள்ளது ஆகவே நாம் கிளைசின் மற்றும் புரோலைன் சரியான இடத்தில் ஒதுக்கப்பட்டு உள்ளதா என்பதையும் அவற்றிற்கு சரியான கன்பர்மேஷனல் அங்கிள் வழங்கப்பட்டுள்ளதா என்பதையும் பார்க்க வேண்டும் ப்ரோ செக் ஒரு உதாரணத்தில் நாம் ஒரு ஸ்ட்ரக்சர்ஐ சப்மிட் செய்கிறோம் Procheck அதன் பான்ட் நீளம் பான்ட் அங்கிள் டார்சன் அங்கிள் ஆகியவற்றை கண்டுபிடித்து அவை சரியான லிமிட்ல் இருக்கிறதா என்பதையும் பார்க்கிறது இதில் பார்த்தோமேயானால் அதன் லென்த் 99 1 சதவீதம் அது கொடுக்க பட்ட லிமிட்ல் உள்ளது அதனுடைய அங்கிள் 98 1 சதவிகிததில் உள்ளது அதன் பிளான் குரூப் 100 சதம் லிமிட் உள்ளது இவை அனைத்தையும் பார்க்கும் போது இந்த மாடல் மிக நல்ல மாடலாக கருதலாம் என்று ராமச்சந்திரன் பிளாட்டில் பார்த்தால் அனுமதிக்கப்பட்ட வரையறைக்குள் இருக்கிறது இதில் 98 சதவிகிதம் அனுமதிக்கப்பட்ட வரையறைக்குள் உள்ளது இப்பொழுது ஒரு கேஸ் பார்ப்போம் என்னிடம் ஒரு சீக்வென்ஸ் அதாவது ட்யரோசின் கையனேஷ் புரோட்டின் C இந்த புரோட்டின் கோலொரெக்டால் கேன்சருக்கு மிக முக்கிய டார்கெட் ஆகும் ஆகவே ஒரு மாடலை உருவாக்க என்ன செய்ய வேண்டும் நீங்கள் ஒரு டெம்ப்ளேட்டை கண்டுபிடிக்க வேண்டும் அதற்கு நாம் முதலில் பிளாஸ்ட் செய்ய வேண்டும் இப்போது நமக்கு வெவ்வேறு ஐடென்டிட்டி இல் உள்ள வெவ்வேறு சீக்வென்ஸ் உள்ளது அவை ஐடென்டிட்டியில் வேறுபட்டவை 90 சதவிகிதம் 98 சதவிகிதம் மற்றும் 72 ஆகியவையே தேர்ந்தெடுக்கப்பட்ட உங்களின் டெம்ப்ளேட் ஆகும் இவ்வாறு இருந்தால் எவ்வாறு டெம்ப்ளேட்டை தேர்ந்தெடுக்க முடியும் அதற்கு அவை ஒரே ஃபேமிலி இருக்கின்றதா எனவும் ஸ்ட்ரக்சர் தெரிந்தவராக உள்ளதா என்பதையும் உறுதி செய்யவும் சில சமயங்களில் 98 சதவிகித சீக்வென்ஸ் ஐடி இருந்தபோதிலும் ஸ்ட்ரக்சர் பாதியாக இருக்கும் புரோட்டின் டேட்டா பங்கிலிருந்து முழுமையடைந்த ஸ்ட்ரக்சர் பார்த்து வாங்கிக்கொள்ளலாம் பின்பு சீக்வென்ஸ்ஐஅலைன் பண்ண வேண்டும் அலைன்மெண்ட் 98 சதவிகிதமாக உள்ளது ஆனால் அது ஒரு பார்சியல் ஸ்ட்ரக்சர் அதனால் முழுமையான ஸ்ட்ரக்சர் கண்டறிய வேண்டும் இந்த கேசில் ஹியூமன் கைனேஷ் கொடுக்கப்பட்டுள்ளது இது 2SRC என்ற ஃபேமிலி யைச் சேர்ந்தது டார்கெட் c YES kinase பின்புSRC Kinase பற்றி முழுமையாக தெரிந்து கொள் அதன் ரெசல்யூஷன் தெரிந்து தெரிந்துகொள் அது ஹை ரெசல்யூஷன் ஆக இருக்க வேண்டும் தரமற்றதாக இருக்கக்கூடாது அது 1 05 A இன்னொரு கோணத்தில் பார்க்கும் பொழுது சிலசமயங்களில் குறைவான அடிகள் டெம்ப்ளேட்தாக இருந்தாலும் நாம் அதை ஸ்டிரக்டுரல் சிமிலரிடி அதிகமுள்ளதாக கணக்கிடலாம் எடுத்துக்காட்டாக இங்கே பைண்டிங் சைட் சரியான விதத்தில் அமைந்துள்ளது அந்த ஸ்பெசிபிக் மோடிஃப் சரியாக உள்ளது சீக்வென்ஸ் ஐடென்டிட்டி குறைவாக இருந்தாலும் இந்த ஸ்ட்ரக்சர்சை நாம் தெரிவு செய்யலாம் ஏனெனில் இவை பங்க்ஷன் இம்பார்டன்ட் ரிஜியெனில் அமைந்துள்ளது இதுபோன்றவற்றை எடுக்கும்பொழுது அது 84 மற்றும் 92 ஐடென்டிட்டி காண்பிக்கிறது அவை சிமிலரிடி அதிகமாகவும் இல்லாமலும் சரியான முறையில் அலைன் ஆகியும் உள்ளது அத்துடன் ஸ்ட்ரக்சர் முழுமையாகவும் உள்ளது அதனால் 84 சதவிகித ஐடென்டிட்டி இருந்தாலும் இதை நாம் டெம்ப்ளேட் ஆக கருதலாம் எப்பொழுதும் முதலில் ஒரு டெம்ப்ளேட்டை கவனமாக மாடல் செய்வது எடுப்போம் பின்பு பேக் போனை உருவாக்கி பின்பு மாடலிங் மற்றும் சைடு செயின் மாடலிங் ஆகியவற்றை பயன்படுத்தி மாடலை உருவாக்கலாம் பின்பு குறைந்த ஆற்றல் மாற்றம் செய்து ஸ்ட்ரக்ச்சர்ஐ உருவாக்கலாம் இந்த ஸ்ட்ரக்ச்சர்ல் c YES Kinase ஊதா நிறத்திலும் SRC Kinase சாம்பல் நிறத்திலும் உள்ள உள்ளது அதன் RMSD 1 Angstrom ஆகவே இதை ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர் ஆக கருதலாம் இதை வேலிடேட் செய்ய வேண்டும் இந்த உதாரணத்தில் நீங்கள் ராமச்சந்திரன் பிளாட் பார்க்கலாம் அவை அதிகமாக ஆல்ஃபா ஹெளிக்ஸ் மற்றும் பீட்டா ஸ்ட்ராண்ட்ஸ் உள்ளன இதில் 90 சதவிகிதம் இவை அனுமதிக்கப்பட்ட அளவில் உள்ளன மீதி 9 சதவிகிதம் பகுதி அனுமதிக்கப்பட்ட இடத்தில் உள்ளது இந்த மாடல் நன்றாக உள்ளது இதை நாம் மற்ற பப்ளிக் அப்ளிகேஷன் பயன்படுத்திக் கொள்ளலாம் இதில் சீக்வென்ஸ் ஐடென்டிட்டி மிக அதிகம் அதன் RMSD 1 Angstrom இதில் வெவ்வேறு அளவுகளில் நாம் புரிந்து கொள்ள முடியும் இந்த மாடல் லீட் காம்பவுண்டை ஸ்ட்ரக்சர் அடிப்படை டிரக் புரிந்து ஏனெனில் இவை அதிக ரெசல்யூசன் கொண்டுள்ளது அது நாம் சோதனை செய்து கிடைக்கும் மாடலை ஒத்துள்ளது இவைகளை ஹோமோலஜி மாடலிங் இருக்கும் மாடலிங்கில் க்கு பயன்படுத்தப்படும் பலவித சர்வர்கள் ஆகும் நாம் ஸ்வீஸ் மாடலையும் பயன்படுத்தலாம் மற்ற சர்வர்களை பயன் படுத்தினால் என்ன செய்ய வேண்டும் இதோ இங்கே மாடலின் உங்களுக்கு அதிகமாக பயன்படுத்தப்படும் டூல் ஒன்றான மாடெல்லேர் உள்ளது இதில் பல்வேறு ஆப்ஷன் உள்ளன அதனால் இந்த மென்பொருள் நாம் தரவிறக்கம் செய்து ஹோமோலஜி மாடலிங் பயன்படுத்தி ஸ்ட்ரக்சர்ஐ பெறலாம் சீக்வென்ஸ் ஐடென்டிட்டி இல்லை என்றால் நாம் முதல் முதலில் இருந்து பலவற்றை செய்ய வேண்டும் நம்மால் ஸ்ட்ரக்சர்ஐ பெற முடியும் ஆனால் நாம் அதை பிசிக்கல் வைத்து செய்ய வேண்டும் பாண்ட் லென்த் பாண்ட் ஆங்கிள் டோர்ஸ்ன் ஆங்கிள் மற்றும் எந்த மாதிரியான இன்டராக்சன்களை அது செய்யும் என்பதையும் பார்க்க வேண்டும் பல வகையான இன்டராக்சன்கள் வாண்டர்வால்ஸ் இன்டராக்சன் என்பதையும் பார்க்க வேண்டும் இவை மிகுந்த நேரம் பிடிப்பவை ஏனெனில் அணைத்து அடிப்படை அடிப்படையிலிருந்துஇல் இருந்து செய்ய வேண்டும் அதுவும் பிசிகல் மாடல் செய்ய அதன்பின் அதன் ஆற்றல் கணக்கிட வேண்டும் அதன்பின் ஒவ்வொரு அணுவுக்கும் என வெவ்வேறு நிலையை கொடுக்க வேண்டும் இவ்வாறு நிறைய கன்பர்மேஷன் வேலைகள் செய்ய வேண்டும் ஆதலால் இதற்கு நிறைய நேரம் தேவை படும் அதனாலேயே ab initio வழிமுறையை சிறிய புரோட்டின்களுக்கு மட்டும் பயன் படுத்துவோம் எடுத்துக்காட்டாக நூறு அமினோ அமிலங்கள் களுக்கு மேல் உள்ள ஒரு புரோட்டின் மாடலிங் செய்வது மிகக்கடினம் எனவே அதை சிறிய பகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு தோமைன் மாடல் செய்வது பின்பு அந்த மாடல்களை சேர்த்து ஆற்றல் குறைப்பு செய்து இறுதியான ஸ்ட்ரக்சர் பெறலாம் ஆகவே அறிவு சார்ந்த அணுகுமுறை ஹோமோலஜி மாடலிங் தோல்வியுற்றாலும் புதிய சிறிய ஒத்த போல்டுகளை வைத்து மாடலிங் செய்ய உதவுகிறது ரோஸெட்டா என்பது உலகில் அதிகமான பேர் பயன்படுத்தும் ab initio மாடலிங் ஆகும் இதில் அடிமட்டத்திலிருந்து ஆரம்பித்து ஹோமோலஜி மாடலிங்யும் abinitio உடன் இணைத்து ஸ்ட்ரக்சர் பெறுகிறார்கள் அவர்கள் சில பிராக்மெண்ட்களை லோக்கல் சீக்வென்ஸ் விருப்ப முறையில் பெறுகிறார்கள் பிராக்மெண்ட் லைப்ரரிகளை பல இடங்களில் பார்க்கலாம் இவை அனைத்து பண்புகளையும் பெற்றிருக்கும் என நம்புகிறார்கள் பின்பு இவை அனைத்தையும் ஒன்றிணைத்து அதிலிருந்து மாடலிங் செய்கிறார்கள் மிகச்சிறிய இதுவரை ஸ்ட்ரக்சர் இல்லாத புரோட்டின்களை மாடலிங் செய்கிறார்கள் பின்பு அதன் ஸ்ட்ரக்சர் உருவாக்கி அதை பல்வேறு அளவுகளோடு இணைத்து பின்பு அதில் சிறந்த ஒன்றை தேர்ந்தெடுக்கிறார்கள் இதை ஐஐடி சென்னை ஐஐடி டெல்லி ஆகிய இடங்களில் ஜெயராம்Prof Jairam உருவாக்கிய பாகிரத் என்ற சர்வரை பயன்படுத்துகிறார்கள் இது ab initio மாடலிங் பின்பற்றியது இதில் துல்லியமான ஸ்ட்ரக்சர் மிகச்சிறிய புரோட்டீன்கள் சுலபமாக உருவாக்க முடியும் இது தவிர த்ரெட்டிங் என்ற போல்ட் உணர்தல் என்ற மற்றொரு வழிமுறையும் உபயோகப்படுத்தப்படுகிறது சீக்வென்ஸ் மற்றும் டெம்பிளேட் இடையே ஒரு நல்ல பொருத்தம் இருக்கும் உதாரணமாக என்னிடம் உள்ள ஒரு சீக்வென்ஸ்ல் இருக்கும் சில தகவல்கள் தெரிந்தால் நாம் அதை 1D இருந்து 3D அலைன்மெண்ட் வரை இந்த ஸ்ட்ரக்சர்களோடு பீட் செய்ய முடியும் முதலில் எனர்ஜி பங்க்ஷன் பற்றி முக்கியமான தகவல்களை சேகரிக்க வேண்டும் பின்பு PDB இல் இருக்கும் டெம்ப்ளேட் லைப்ரரி எடுத்து ஒரு லைப்ரரி உருவாக்க வேண்டும் இதில் எந்த புரோட்டீன் இருக்கும் நமது சீக்வென்ஸ் உடைய எனர்ஜி பங்க்ஷன் ஆகும் என்பதை பொருத்திப் பார்க்க வேண்டும் அதை சீக்வென்ஸ் உடன் டெம்ப்ளேட் சேர்த்து ஸ்கோரை பயன்படுத்தி அலைன் செய்ய வேண்டும் அந்த ஸ்கோர் இரு அமினோ அமிலங்கள் எவ்வளவு நெருக்கத்தில் உள்ளன என்பதின் புள்ளிவிவரங்களையும் பிசியோ கெமிக்கல் பண்புகளை அடிப்படையாகக்கொண்ட என்விரான்மென்ட் அடிப்படையாகக் கொண்டது மற்றும் அலைன்மெண்ட்இன் போது உண்டான கேப்களையும் அதை எவ்வாறு ஒப்பிடுவது என்பதையும் பார்க்கலாம் மொத்த போல்டும் உருவான பின்பு ஹோமோலஜி மாடலிங் மற்றும் ஆற்றல் குறைப்பு அந்த ஸ்ட்ரக்ச்சர் மேம்படுத்த செய்யப்படும் இதை எவ்வாறு செய்வது எடுத்துக்காட்டாக டார்கெட் சீக்வென்ஸ் எடுத்துக்கொள்ளப்பட்டது அதை வெவ்வேறு டெம்ப்ளேட்களோடு எனர்ஜி பங்க்ஷன் வைத்து அலைன் செய்யப்பட்டது அதில் மிக நன்றாக பொருந்திய ஒரு டெம்ப்ளேட்டை இரண்டின் அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்டது இறுதியாக ரங்கிங் மற்றும் ஸ்கோரிங் பங்க்ஷன் பற்றி அறிந்து கொள்ளலாம் இந்த சீக்வென்ஸ் 3 விஷயங்களை கொண்டது முதலாவதாக இரண்டு அமினோ அமிலங்கள் தொடர்பில் இருக்க கூடிய வாய்ப்புகள் என்ன எடுத்துக்காட்டாக நான் ஒரு சீக்வென்ஸ் எடுத்துக் கொண்டால் அதில் உள்ள இரண்டு அமினோ அமிலங்கள் தொடர்பில் இருக்க என்னென்ன வாய்ப்புகள் உள்ளன அதாவது லைசின் மூலக்கூறு மற்றும் அஸ்கார்பிக் ஆசிட் இவை இரண்டும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்க வாய்ப்புகள் என்ன இதற்காக இவை இரண்டின் ஸ்ட்ரக்சர்களைப் பார்த்து அதனுடைய ஸ்கோரிங் பங்க்ஷன்யும் பார்க்க வேண்டும் இரண்டாவதாக இவை இரண்டும் எந்த அளவுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் என்விரான்மென்ட்ஓடு எளிதாக ஒத்து அதன் பிசியோ கெமிக்கல் பிராப்பர்டி வைத்து கணிக்கிறார்கள் அத்தோடு அதனுடைய செகண்டரி ஸ்ட்ரக்சர் சால்ல்வெண்ட் ஆக்ஸ்ஸிபிலிடி மற்றும் அது புதைந்து உள்ளதா அல்லது வெளிப்புறமாக அமைந்துள்ளதா என்பதை அதன் ஸ்ட்ரக்சர் வைத்து பார்க்கலாம் பின்பு அதன் கேப் பார்த்து அதற்கு கேப் பெனால்டி கருத்தில் கொள்ளலாம் இந்த 3 முக்கிய விஷயங்களும் அதாவது மொத்த எனர்ஜி ஸ்ட்ரக்சுரல் என்விரான்மென்ட் மற்றும் கேப் ஆகியவற்றை ஒன்றிணைத்து இதற்கு எனர்ஜி பங்க்ஷன் கணிப்பார்கள் பின்பு அனைத்து டெம்ப்ளேட்ட்டுக்களையும் எடுத்து எந்த டெம்ப்ளேட் மேல் சொன்ன அனைத்து விஷயங்களிலும் அதிகமான ஸ்கோர் உள்ளது என்பதை ரங்கிங்ஸ் கொடுப்பார்கள் அந்த சீக்வெனஸ் எடுத்து அதை மாடலாக முயற்சிப்பர் இதுவே 1D 3D மாடல் அந்த சீக்வெனஸ் எடுத்து அதனுடைய ஸ்ட்ரக்ச்சர் கணிப்பார்கள் இதுவே புரோட்டின் த்ரடிங் அல்லது போல்டர் recognition இதுவரை நாம் மூன்று வெவ்வேறு மாடலின் டெக்னிக்கை பற்றி படித்தோம் அவை யாவை மாணவர் ஹோமோலஜி மாடலிங் அப் இனிசியோ போல்டர் ரெகக்னிஷன் மிகச் சரி ஏற்கனவே ஒரு போட்டியை பற்றி தெரிவித்திருந்தோம் அது CASP ஆகும் The critical Assessment of a structure prediction இரண்டு வருடத்திற்கு ஒருமுறை நடத்தப்படும் அவர்கள் என்ன செய்வார்கள் ஆராய்ச்சியாளர்களிடம் இருந்து சோதனை முறையில் பெறப்பட்ட என் எம் ஆர் கிரிஸ்டலோகிராபி ஸ்பெக்ட்ரோஸ்கோபி NMR Crystallography or Spectroscopy ஸ்ட்ரக்சர்களை பெறுவர் அதை PDBயில் பிரசுரிக்கும் முன் அதை போட்டிக்கு கொடுத்துவிடுவார் எனவே நாம் அந்தப் போட்டிக்கு ரெஜிஸ்டர் செய்து கொண்டு மாடல்களை செய்து பார்க்கலாம் அதற்கு வெவ்வேறு மெட்டா சர்வர்களையும் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் இங்கு பல்வேறு மெட்டா சர்வர்கள் பயன்பாட்டில் உள்ளன அதில் எண்ணற்ற மாடல்கள் உள்ளன அவற்றில் இருந்து 50 மாடல்களில் மிகச்சரியான 10 மாடல்களை நீங்கள் உபயோகப்படுத்தலாம் அதை சப்மிட் செய்து பின்பு அதைப் பரீட்சித்துப் பார்க்க விடவும் ஸ்ட்ரக்சர் கிடைத்துவிட்டால் அதை அவர்கள் ஒப்பிட்டுப் பார்ப்பர் நாம் ஏற்கனவே பார்த்ததைப் போல அவர்கள் அதை அலைன்மென்ட் செய்து அதிலுள்ள கன்சர்ட் பகுதிகளையும் அவை எவ்வாறு தெரிந்த ஸ்ட்ரக்சர்களோடு ஒத்துப்போகின்றது என்பதை வைத்து உங்களது மாடலை பற்றி ஒப்புதல் தெரிவிப்பார் நாம் இந்தப் பிரிவின் கீழ் வேலை பார்க்கலாம் இதில் RMSD குறைவாக இருக்கும் பின்பு வெவ்வேறு புரோட்டின் எளிதான புரோட்டீன்களை இல்லை மிகக் கடினமான அமைப்புகளை உடையதாகவும் இருக்கலாம் அதை பரீட்சித்துப் பார்த்து தெரிவுசெய்து ஹோமோலஜி மாடலிங் செய்ய வேண்டும் அத்துடன் அப் இனிசியோ நன்றாக வேலை பார்க்கும் போல்டர் ரெகக்னிஷன் மிக நன்றாக ஒத்துழைக்கும் இந்த வழிமுறையை நாம் உபயோகப்படுத்தலாம் இந்தப்போட்டியில் யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம் அடுத்த வருடம் இந்த போட்டி நடைபெறும் அதில் இந்த வழிமுறைகளை பின்பற்றி நாம் ஸ்ட்ரக்சர்களை கணித்து பார்ப்போம் இப்போது இதுவரை பார்த்தவைகளை தொகுப்போம் ப்ரோட்டின் போல்டிங் ஸ்ட்ரக்சர்களையும் சீக்வென்ஸ் பார்த்தால் சீக்வென்ஸ் 700 800 மடங்கு அதிகமாக உள்ளது எனவே நாம் ஒரு மாடலை உருவாக்குவது மிக முக்கியம் இது அதன் பங்க்ஷன் அறிந்துகொள்ள உதவும் நாம் பார்த்தது போன்று பல்வேறு மாடலிங் வகைகள் உள்ளன ஹோமோலஜி மாடலிங் பற்றி யோசித்தால் அதனுடைய கவரேஜ் சீக்வென்ஸ் ஐடென்டிட்டி டெம்ப்ளேட்டை தெரிவுசெய்ய உதவும் டெம்பிளேட் ஒரு முக்கியமான ஒன்று அதை அலைன்மெண்ட் கரக்ஷன் செய்ய வேண்டும் அதிலிருந்து பேக் போனை உருவாக்க வேண்டும் அதன்பின்பு மாடலிங் மற்றும் சைடு செயின் மாடல் இன் செய்து ஸ்ட்ரக்சர் உருவாக்க வேண்டும் பின்பு அதை மேம்படுத்த வேண்டும் நாம் இதை செய்வதற்கு அனைத்து கட்டுப்பாடுகளையும் முக்கியமாக ஸ்டீரியோ கெமிக்கல் பண்புகளையும் ஆற்றல் மாற்றங்களையும் மதித்து நடக்க வேண்டும் அதன்பின்பு நாம் போல்ட் ரெக்ககணிசன் பற்றி பார்த்தோம் அதில்1D3D மற்றும் ஆற்றல் வேலைகள் மூலம் ஸ்ட்ரக்ச்சர்கண்டுபிடிக்க முயன்றோம் பின்பு அப் இனிசியோ முறையில் பிசிகல் எனர்ஜி ஃபங்ஷன் மூலம் ஹோமோலஜி மாடலிங் செய்தோம் இதை அடுத்த வகுப்பில் செய்து பார்க்கலாம் நான் அதனுடைய பல்வேறு காரணிகளையும் அப்ளிகேஷன்களையும் அதை எவ்வாறு புரிந்து கொள்வது என்பதையும் மற்றும் புரோட்டின் ஸ்டெபிளிட்டி இன்டராக்சன் மற்றும் டிசைன் ஆகியவற்றில் விரிவாக விவாதிப்போம்